அறிவுசார் சொத்துரிமை என்ற கருத்தை ஒன்றாக இணைக்கும் சில கூறுகள் இருப்பதை நாம் கண்டோம் ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் செய்யப்படலாம் என்ற உண்மையை நாம் மீண்டும் பார்த்தோம் உரிமை என்பது சரியான உரிமையாளருக்கு மற்றவர்களுக்கு எதிராக அதை செயல்படுத்துவதற்கான சக்தியை வழங்குகிறது என்பதோடு அறிவுசார் சொத்துரிமையின் பிற பண்புகளையும் நாம் கண்டோம் இப்போது அறிவுசார் சொத்துரிமையைப் புரிந்துகொள்வதில் அல்லது வரையறுப்பதில் ஒரு விஷயம் என்னவென்றால் அறிவுசார் சொத்துரிமை எந்த விஷயங்களின் மீது வெளிப்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்வது ஏனென்றால் நான் முன்பு கூறியது போல் அறிவுசார் சொத்துரிமை என்பது உரிமைகளின் ஒரு குழு அவை வெவ்வேறு கருத்துக்களில் வெளிப்படும் அது ஒரு வரையறை இது புதிய உரிமைகள் மீது தன்னை வெளிப்படுத்துகிறது புவியியல் குறியீடுகளைப் பொருத்தவரை அவைகளை யோசனைகள் என்று சொல்ல முடியாது அவை குறிப்பிடுவது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட புவியியலில் இருந்து வெளிவரும் சில தயாரிப்புகள் மதிப்பு மிக்கவை என்பதுதான் அந்தப் பொருட்கள் அந்த இடத்தில் தான் முதலில் உருவாக்கப்பட்டன என்பதைக் குறிக்கும் பண்புக்கூறு தான் புவிசார் குறியீடு அந்த இடத்தின் வானிலை ஒரு குறிப்பிட்ட வகையில் இருக்கலாம் அந்த வானிலையின் கூறுகள் அந்தப் பொருளை உற்பத்தி செய்ய உதவலாம் அந்த இடத்தின் புவியியல் அந்தப் பொருளுக்கு பங்களிப்பு செய்கிறது எனவே அந்தப் பொருளை அந்த இடத்துடன் நாம் அடையாளப்படுத்தி ஒன்று சேர்த்துப் பார்க்கிறோம் ஒரு புதிய புவிசார் குறியீட்டின் பயனாளி யாரென்றால் அந்த உரிமையை பயன்படுத்தும் மக்கள் அந்த சமூகம் அந்த இடத்தில் உள்ள தயாரிப்பாளர்கள் அவர்கள்தான் அந்த உரிமையை பயன்படுத்துகிறார்கள் உதாரணத்திற்கு டார்ஜிலிங்கில் தேயிலைத் தோட்டங்கள் வைத்திருப்பவர்கள் தேயிலையை உற்பத்தி செய்பவர்கள் அந்த லேபிளை உபயோகப்படுத்தி இந்த தேயிலை டார்ஜிலிங்கில் இருந்து வந்தது என்று கூறலாம் ஏனென்றால் டார்ஜிலிங் டீக்கு என்று சில பண்புகள் உள்ளன வேறு இடத்தில் வளரும் தேயிலைக்கு இல்லாத சில பண்புகள் உதாரணத்திற்கு இலங்கையிலோ இல்லை வேறு எந்த ஊரில் விளையும் தேயிலைக்கு இல்லாத பண்புகள் எனவே அந்த ஊரிலிருந்து தேயிலையைத் தயாரிக்க முடிந்த தயாரிப்பாளர்கள் அந்த ஊருக்கான புவிசார் குறியீட்டை பயன்படுத்த முடியும் தற்போது நமது வரையறைக்குத் திரும்பி வருகிறோம் எனவே ஒரு அறிவுசார் சொத்தை அது வெளிப்படுத்தும் விஷயத்தால் நாம் அறிகிறோம் ஒரு யோசனை ஒரு கண்டுபிடிப்பின் வடிவத்தில் தன்னை வெளிப்படுத்தினால் அது ஒரு காப்புரிமையால் பாதுகாக்கப்படுகிறது அந்த யோசனை ஒரு வெளிப்பாட்டின் வடிவத்தில் ஒரு இலக்கியப் படைப்பு அல்லது ஒரு கலைப்படைப்பு அல்லது ஒளிப்பதிவாளர் படைப்பாக வெளிப்பட்டால் அது பதிப்புரிமை மூலம் பாதுகாக்கப்படுகிறது யோசனை ஒரு அழகிய வடிவமைப்பு என்றால் அது எந்த ஒரு செயல்பாட்டு கூறுகளும் இல்லாமல் கண்ணை மகிழ்விக்கும் ஒரு வடிவமைப்பு என்றால் அதைப் பதிவு வடிவமைப்பு மூலம் பாதுகாக்க இயலும் தற்போது பதிவு வடிவமைப்பைப் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தைத் தருகிறேன் நைகி அல்லது அடிடாஸ் போன்ற கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஷூவானது சில வடிவமைப்புக் கூறுகளைக் கொண்டிருக்கும் அந்த வடிவமைப்புக் கூறுகள் அந்த ஷூவின் செயல்பாட்டுக்கு உதவக் கூடியவையாக இருக்கலாம் காற்றை இன்னும் அதிகமாகக் கிழித்துச் செல்லும் வகையில் ஒரு பிடிப்பு இருக்கும் வகையில் பாதத்தின் சில பகுதிகளுக்கு அணைப்பு இருக்கும் வகையில் அந்த வடிவமைப்பு இருந்தால் வடிவமைப்பில் செயல்பாட்டுக்கான கூறுகளும் இருப்பது தெரிகிறது அத்தகைய வடிவமைப்பு என்பது ஒரு பதிவு வடிவமைப்புக்கான பொருளாக இருக்கும் என்று நாம் கூறவில்லை ஏனென்றால் அந்தக் காலணியில் ஒரு அழகியல் பகுதி இருந்தால் அதைச் சொல்லலாம் ஆனால் ஒரு செயல்பாட்டுக் கூறுக்கான உரிமையை வைத்திருப்பவர் ஒரு பதிவு வடிவமைப்புக்குச் செல்லமாட்டார் ஒருவேளை அந்த ஷூ ஒரு முயலைப் போல வடிவமைக்கப்பட்டு இருந்தால் உங்களுக்குத் தெரியும் குழந்தைகளுக்கான காலணிகள் முயலைப் போலவோ அல்லது ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரம் போலவோ வடிவமைக்கப்பட்டு இருக்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் வடிவமைப்பில் ஒரு செயல்பாட்டுக் கூறு இருப்பதாக நாம் கூறுவதில்லை பதிவுசெய்யப்பட்ட வடிவமைப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் இது கண்ணுக்கு அழகாக இருக்கிறது இதில் சோதனை என்பது கண்ணால் செய்யக்கூடியது எனவே செயல்பாட்டு கூறுகள் வடிவமைப்புப்போடு இணைக்கப்படும் போது உரிமையை வைத்திருப்பவர்கள் பொதுவாக அதற்கான பதிவு செய்யப்பட்ட வடிவமைப்பு பெறுவதில்லை அவர்களுக்கு முதலில் பல்வேறு உரிமைகள் உள்ளன அது ஒரு வர்த்தக முத்திரை பின்னர் அது தோன்றும் விதத்திற்கும் பதிப்புரிமை பெறலாம் கிட்டத்தட்ட எல்லா டிஸ்னி கதாபாத்திரங்களும் ஒரு காலகட்டத்தில் பதிப்புரிமைக்கான விஷயப் பொருளாக இருந்தன எனவே நீங்கள் அந்த படத்தை வேறு எந்த வடிவத்திலும் உருவாக்க முடியாது அது அந்தக் காப்புரிமையை மீறியதாக ஆகி விடும் இந்தியாவைப் பொறுத்தவரை பதிப்புரிமை என்பது ஆசிரியரின் வாழ்நாள் உடன் சேர்த்து 60 ஆண்டுகள் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே அறிவுசார் சொத்துக்களை வரையறுப்பதில் இது ஒரு கணிசமான உரிமை நாம் முதலில் உரிமைக்கான பொருளைப் பார்க்கிறோம் பின்பு அது எந்த வடிவத்தில் பாதுகாக்கப்படுகிறது என்பதைப் பார்க்கிறோம் அறிவுசார் சொத்துரிமை என்பது அருவமான உரிமைகள் என்று இப்போது கூறினோம் இந்த உரிமையின் எல்லைகளைக் கண்டறிவது சில நேரங்களில் நமக்குக் கடினமானது பதிவு என்பது சரியான உரிமையாளர் கூறியதைப் புரிந்துகொண்டு காப்புரிமை வழங்கப்பட்ட காப்புரிமை விபரக்குறிப்புப் பதிவு அமலாக்க நோக்கங்களுக்கு இலக்கியப் படைப்புகளைப் பதிவு செய்தல் கட்டாயம் இல்லை என்றாலும் இலக்கியப் படைப்புகளும் பதிவு செய்யப்படலாம் மென்பொருள் குறியீடு பதிப்புரிமை மூலம் பதிவு செய்யப்படுகிறது வர்த்தக முத்திரைகள் பதிவு செய்யப்படுகின்றன எனவே பதிவு செய்தல் என்பது உரிமைகளை அதிகாரப்பூர்வமாக ஆக்குவதற்கு மக்களால் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் அது வர்த்தக முத்திரைச் சட்டம் 1999 என்ற சட்டத்தினால் ஆதரிக்க படுகிறது இச்சட்டம் வர்த்தக முத்திரை வைத்திருப்பவருக்கு அதை அமல்படுத்துவதற்கான உரிமையைத் தருகிறது 1970 காப்புரிமைச் சட்டம் என்பது மற்றவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட காப்புரிமையை அமல்படுத்துவதற்கான உரிமையை வழங்குகிறது எனவே பதிவு செய்தல் அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது எனவே பதிவு அறிவுசார் சொத்துரிமைக்குப் புனிதத்தைச் சேர்க்கிறது உரிமைக்கான பொருள் மாறுபடலாம் பொருளை பொருத்து நீங்கள் வெவ்வேறு உரிமைகளைப் பெறலாம் பதிவு வகை விபரங்களும் மாறுபடலாம் ஏனென்றால் நீங்கள் ஒரு வடிவமைப்பைத் தாக்கல் செய்யும்போது அதாவது பதிவு வடிவமைப்பு அல்லது பதிவு வர்த்தக முத்திரையைத் தாக்கல் செய்யும்போது நீங்கள் வெறும் படிவங்களையும் புள்ளிவிவரங்களையும் தாக்கல் செய்கிறீர்கள் குறிப்புகளுடன் கூடிய சில ஆவணங்களைத் தாக்கல் செய்கிறீர்கள் பதிவு அலுவலகம் ஒரு ஆய்வு செய்கிறது ஆய்வு தெளிவு செய்யப்பட்ட உடன் உங்களுக்கு உங்கள் உரிமை கிடைக்கப் பெறும் இது பெரும்பாலும் ஏற்கனவே உள்ளவற்றோடு பொருத்திப் பார்ப்பது அதாவது அதே போன்ற சொற்கள் இருக்கின்றனவா என்று அவ்வாறு இருந்தால் பதிவு அலுவலகம் ஆட்சேபணை தெரிவிக்கலாம் ஒரே போன்ற சொற்கள் இல்லை என்றால் அல்லது மற்றவர்கள் இதுவரை பயன்படுத்தாத சொற்களை நீங்கள் உருவாக்கியிருந்தால் உங்களுக்கு மதிப்பெண்கள் அனேகமாகக் கிடைத்துவிடும் நேரடி செயல்முறையாக ஆகிவிடும் வடிவமைப்பைப் பொருத்த வரை வடிவமைப்பு தனித்துவமானதாக அசலானதாக இருந்து அதைத் தாக்கல் செய்யும் முதல் ஆள் நீங்களாகவும் இருந்தால் அந்த வடிவமைப்பு பதிவு செய்யப்படுகிறது ஆனால் காப்புரிமைகள் வேறு வழியைப் பின்பற்றுகின்றன முழுக் கண்டுபிடிப்பையும் விரிவாக விளக்க வேண்டும் அதுவும் கண்டுபிடிப்பை மட்டுமல்ல அதன் செயல்பாடு அதன் அம்சங்கள் நன்மைகள் அதன் பல்வேறு வடிவங்கள் மேலும் கண்டுபிடிப்பாளர் தனது கண்டுபிடிப்பிற்கு முன்பு எது முன்னமே இருந்தது என்பதையும் விளக்க வேண்டும் எனவே இது அவர் தனது கண்டுபிடிப்பை விளக்கும் ஒரு கதை அதற்கு முன்பு அவர் தனது கண்டுபிடிப்பின் பின்னணியை விளக்குகிறார் அவருக்கு முன் இருந்த தொழில்நுட்பங்கள் என்ன எப்படி அவரது துறையில் அதற்குத் தேவையான திறன்கள் உடைய ஒருவரால் இந்த கண்டுபிடிப்பைச் செய்வது சாத்தியமில்லை ஆனால் அவர் தனது கண்டுபிடிப்பு முயற்சியால் அதைக் கொண்டுவர முடிந்தது எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் ஆகவே இது அவரது கலைக்கான பின்னணியுடன் ஆரம்பித்துச் சொல்லப்படும் கண்டுபிடிப்பு கதை மேலும் அது கண்டுபிடிப்பை விரிவாக விளக்கி கண்டுபிடிப்பின் நோக்கங்களையும் எத்தகைய பிரச்சினைகளை அந்தக் கண்டுபிடிப்பு தீர்த்து வைக்கிறது என்பதையும் மேலும் பல விஷயங்களையும் சொல்கிறது மேலும் அது உருவக விளக்கத்தையும் வரைபடத்துடன் கொண்டிருக்கிறது எப்படிக் கண்டுபிடிப்பு வேலை செய்கிறது அதன் உறுப்புகள் என்ன அது ஒரு இயந்திரக் கண்டுபிடிப்பா போன்ற விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு இறுதியாக உரிமை கோரல்களுடன் முடிவடைகிறது எனவே காப்புரிமை விபரக்குறிப்பு என்று நாம் அழைப்பது என்னவென்றால் ஒரு கண்டுபிடிப்பை முழுமையாக விளக்கி அதன் முழு செயல்முறையையும் எழுத்து வடிவில் கைப்பற்றி வைக்கும் ஆவணத்தை தான் நாம் காப்புரிமை விபரக்குறிப்பு என்று சொல்கிறோம் காப்புரிமை அலுவலகம் அதைப் பதிவு செய்யும் வேலையை மட்டும் செய்வதில்லை அனைத்து விவரங்களையும் ஆழமாக ஆய்வு செய்கிறது பின்பு உரிமை தாரருக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது இந்தியாவில் இதை முதல் தகவல் அறிக்கை என்று கூறுகிறோம் இந்த முதல் தகவல் அறிக்கையில் கண்டுபிடிப்பாளரிடம் ஆட்சேபணைகள் எதுவும் இருந்தால் அவை தெரிவிக்கப்பட்டு அவற்றின் வெளிச்சத்தில் கண்டுபிடிப்பாளர் தனது கண்டுபிடிப்பை எவ்வாறு நியாயப்படுத்துவார் என்று கேட்கப்படுகிறது ஆட்சேபணைகள் இருக்கும்பட்சத்தில் அவை தொழில்நுட்ப ஆட்சேபணைகள் ஆக இருக்கலாம் அல்லது வேறு கணிசமான ஆட்சேபணைகள் ஆக இருக்கலாம் காப்புரிமை ஆனது இந்திய சட்டத்தின் கீழ் காப்புரிமை பெற முடியாத ஒரு விஷயத்தை உள்ளடக்கி இருந்தால் ஆட்சேபணை எழுப்பப்படும் காப்புரிமையின் கீழ் ஏற்கனவே முந்தைய கலையில் உள்ள ஒன்று உள்ளடங்கி இருந்தால் அது ஏற்கனவே வந்து விட்டிருந்தால் அல்லது காப்புரிமையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லோருக்கும் வெளிப்படையாக செய்யத் தெரிந்த ஒன்றாக இருந்தால் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் அலுவலகம் ஆனது கணிசமான ஆட்சேபணைகளை எழுப்பும் இந்த கணிசமான ஆட்சேபணைகளை சமாளித்து எதிர்கொண்டு வெளிவர நேரம் பிடிக்கும் மேலும் இப்படி காப்புரிமை அலுவலகம் ஒரு காப்புரிமை விண்ணப்பத்தின் பால் ஆட்சேபணைகளை எழுப்புவதைத் தான் நாம் காப்புரிமை வழக்கு என்று கூறுகிறோம் இந்த காப்புரிமை வழக்கு என்பது மிகவும் விரிவான மற்றும் சிக்கலான செயல்முறைகளைக் கொண்டது காப்புரிமை வழக்கு என்பது ஒரு வர்த்தக முத்திரை வழக்கு அல்லது வடிவமைப்பு சார்பான வழக்கு ஆகியவற்றில் இருந்து வேறுபட்டது இதற்கு சம்பந்தப்பட்ட விபரங்கள் நிறைய உள்ளன இதில் காப்புரிமை வழங்கப்படுவதற்கு முன்பு கண்டுபிடிப்பாளர் என்ன சொல்கிறார் என்பது அதிகமாக உள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டு அது பற்றி நிறைய பகுப்பாய்வு நடைபெறுகிறது எனவே பதிவு என்பது அறிவுசார் சொத்து உரிமைகளை நாம் வரையறுக்க உதவும் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும் மேலும் பல்வேறு வகையான அறிவுசார் சொத்துரிமை களுக்கு என்று வரும்போது பொருள் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைப் பதிவு செய்கிறது பல்வேறு வகையான அறிவுசார் சொத்துரிமை களுக்கு பதிவுசெய்தல் செயல்முறையும் மாறுபடும் இந்த உரிமைகள் அறிவுசார் சொத்துக்களின் தொகுப்பு ஒன்றை வழங்குகின்றன அது எந்த உரிமைகள் ஆகவும் இருக்கலாம் காப்புரிமைகள் வர்த்தக முத்திரைகள் பதிப்புரிமை வடிவமைப்பு பதிவுகள் சார்ந்த உரிமைகள் என்று உரிமைகள் நிறைந்த இந்த தொகுப்பானது இலக்கியப் படைப்பைப் பொருத்தவரையில் வேறுபடுகிறது அதில் உரிமை என்பது பதிப்புரிமை அச்சிடுவதற்கான உரிமை அரங்கேற்றும் உரிமை அந்தப் படைப்பைப் பதிவு செய்வதற்கான உரிமை திரைப்படமாக ஆக்குவதற்கான உரிமை ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கலாம் இங்கே ஒரு யோசனை அல்லது சிந்தனையின் வெளிப்பாட்டைப் பார்க்கிறோம் இதில் ஊடகத்தில் கைப்பற்றக் கூடிய அந்த யோசனையின் அனைத்து வடிவங்களையும் மனதில் கொள்ள வேண்டியுள்ளது பதிப்புரிமை என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள இது முக்கியமானதாகும் பதிப்புரிமை என்பது அனேக பதிப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கான உரிமை எனவே பதிப்புகளை உருவாக்குவதற்கான உரிமை என்று சொல்லும்போது அதற்கு ஒரு ஊடகம் உள்ளது சரிதானே எனவே பதிப்புரிமை என்பது புழக்கத்தில் வருவதற்கு முன்பு அதாவது தொழில் புரட்சிக்கு முன்பு வாய்மொழி சூத்திர மரபு என்று நாம் பொதுவாக அழைக்கும் அறிவைக் கடத்தும் வழியை உலகம் பின்பற்றியது இப்போது உங்கள் பிள்ளைகள் நீங்கள் படித்த நர்சரி ரைம்களைப் படிக்கிறார்கள் என்றால் உங்கள் பெற்றோர் அவற்றை பள்ளியில் படித்து இருக்கலாம் வாய்மொழி சூத்திர மரபின் காரணமாகவே பல ஆண்டுகளாக இது மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது இம்முறை தொழில் துறை புரட்சிக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டு வந்தது தொழில் புரட்சி காலம் தான் வரலாற்றில் இந்த உரிமைகள் முதலில் உருவான காலம் என்று கருதப்படுகிறது அதற்கு முன்னரே இத்தகைய உரிமைகளின் தொலைதூர எடுத்துக்காட்டுக்கள் இருந்தன சில மன்னர்கள் இந்த உரிமைகளை வழங்கியிருந்தார்கள் ஆனாலும் இந்த உரிமைகள் சர்வதேச அங்கீகாரத்தைப் பெற்றது தொழிற்புரட்சி ஏற்பட்ட பின்புதான் இதற்கு வரலாற்றுரீதியான காரணங்கள் உண்டு அவற்றைப் பற்றி விரைவில் காண்போம் எனவே பதிப்புரிமை என்பது வழக்கத்திற்கு வரும் முன்பு அது ஒரு அடையாளப்படுத்த கூடிய உரிமையாக ஆகும் முன்பு வாய்மொழி சூத்திர மரபு என்பது இருந்தது ஒட்டுமொத்த சூத்திர மரபு என்பது ஒரு பாரம்பரியம் ஆகும் இதன் மூலம் மக்கள் விஷயங்களை மனப்பாடம் செய்து அடுத்த தலைமுறைக்கு அனுப்பினர் இப்போது தொழில்நுட்பரீதியாகப் பார்த்தால் நீங்கள் அவ்வாறு செய்யும் போது பதிப்புரிமை மீறல் ஏற்படுகிறதா இங்கு மனம் தான் உங்கள் ஊடகம் உங்கள் மனதில் உள்ள விஷயங்களை நினைவில் வைத்துக் கொண்டு அதை அடுத்த தலைமுறையினருக்கும் அதற்கு அடுத்த தலைமுறையினருக்கும் அனுப்புகிறீர்கள் அல்லது உங்களிடமிருந்து விஷயத்தை யார் பெறுகிறாரோ அவன் அல்லது அவள் அதை மனப்பாடம் செய்து அடுத்த நபருக்குக் கடத்தி விடுகிறார் ஆகவே ஏதேனும் ஒரு ஊடகத்தில் விஷயம் பிடிக்கப் படாவிட்டால் அது பதிப்புரிமை ஆட்சியின் எல்லைக்கு வெளியே இருக்க முடியும் ஏனெனில் பதிப்புரிமை ஆட்சி யின் படி விஷயங்கள் ஏதாவது ஒரு ஊடகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது வெளியிடப்பட்டு இருக்க வேண்டும் அச்சு ஊடகம் என்றால் அது காகிதத்தில் செய்யப்படுகிறது திரைப்படம் நாடாக்களில் பதிவு செய்யப்படுகிறது இப்பொழுது அது டிஜிட்டலாக உள்ளது எனவே நகல்களை உருவாக்குவது பற்றி நாம் பேசும் போதெல்லாம் ஒரு ஊடகம் அதில் சம்பந்தப்பட்டு இருப்பதைக் குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் யாராவது உங்களிடம் ஒரு கவிதையை ஒப்பித்தால் நீங்கள் அதை மனப்பாடம் செய்தால் நீங்கள் அந்த கவிதையை நான் நகல் எடுத்து விட்டேன் என்று சொல்வதில்லை பொதுப்படையான பேச்சில் கூட அப்படிச் சொல்வதில்லை அதற்கென்று நாம் வேறு சொற்களைப் பயன்படுத்துகிறோம் உருப் போட்டேன் அல்லது மனப்பாடம் செய்து படித்தேன் என்று சொல்கிறோம் எனவே இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளியாகும் அதற்குப் பின்னால் ஒரு வரலாறு உள்ளது பதிப்புரிமை என்பது ஒரு உரிமையாக உருவான காலத்திற்கு முற்பட்ட காலத்தைப் பார்க்கும்போது ஐரோப்பா குறிப்பாக வாய்வழி சூத்திர பாரம்பரியத்தை கொண்டிருந்தது என்பதையும் அது குறித்து போதுமான எண்ணிக்கையிலான ஆய்வுகள் இருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் இத்தகைய பாரம்பரியத்தின் மிகப்பெரிய பயனாளிகளில் ஒருவர் ஷேக்ஸ்பியர் ஆவார் ஷேக்ஸ்பியர்உண்மையில் வாய்வழி சூத்திர மரபில் இருந்து வந்தவர் என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் அவர் எழுதிய சில விஷயங்கள் ஏற்கனவே வாய்வழி சூத்திர மரபில் இருந்தன என்று கூறும் ஆய்வுகள் உள்ளன எனவே உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்ட காலம் என்ற ஒரு கால வரலாறு உள்ளது அது புரட்சியினால் எல்லாத் திக்கிலும் பரவியது மேலும் இந்தப் புரட்சி இந்த உரிமைகள் உருவாவதில் பங்களிப்பும் செய்தது ஏனென்றால் நாம் இதுகாறும் எதைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோமோ அந்த அறிவுசார் சொத்து உரிமைகள் முதன்முதலில் தொழிற்புரட்சியிலிருந்து தான் வெளிவந்தன நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் இந்த உரிமைகள் நகல் எடுக்கக் கூடிய தன்மையோடு தொடர்புடையவை ஒரு முதல் பிரதி உங்களிடம் இருந்தால் உங்களால் எத்தனை எண்ணிக்கையிலும் நகல்களை உருவாக்க முடியும் உண்மையில் தொழில் புரட்சியானது உற்பத்தியை இயந்திரமயமாக்கி அதுபெரும் எண்ணிக்கையில் பொருட்களின் நகல்களை உருவாக்குவதை எளிதாக்கியது தொழில் புரட்சி பொருட்களுக்கு மதிப்பை சேர்த்தது ஏனென்றால் அவை பெறும் எண்ணிக்கையில் உருவாக்கப்பட்டன மேலும் சந்தைப்படுத்துதல் என்னும் தொழில்துறை முழுவதுமாக தொழிற்புரட்சிக்குப் பின் தொழிற்புரட்சி யுடன் சேர்ந்தே வந்தது அதற்கு முன்னால் மக்கள் சந்தைப்படுத்துதல் என்னும் விஷயத்தைச் செய்யவில்லை குறிப்பாக இப்போதுள்ள அளவுக்கு செய்யவில்லை திரும்பவும் இது நாம் அறிவுசார் சொத்துரிமை களைப் பற்றிப் பேசியது போலவே உள்ளது அறிவுசார் சொத்துரிமை என்பதை மதிப்பு மிக்கவை என்று கூறுகிறோம் அவற்றுக்கும் வணிக மதிப்பு உண்டு மேலும் அறிவுசார் சொத்துரிமை என்பது ஒரு யோசனையுடன் ஒரு சிந்தனையுடன் தொடர்புடையது இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் அல்லது இதை வெளிப்படுத்த முடியும் அல்லது இதிலிருந்து ஒரு பயன்பாட்டை நாம் பெற முடியும் தொழில்துறை புரட்சியின் வருகையை நீங்கள் பார்த்தால் தொழில்துறை புரட்சியின் வளர்ச்சிக்குப் பங்களித்த சில விஷயங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று அச்சிடும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் இது விரைவாக கருத்துக்கள் பரவுவதற்கு வழிவகுத்தது ஏனென்றால் அச்சிடும் தொழில்நுட்பம் மேம்பட்டது அதனால் பெரிய யோசனைகளை நகலெடுக்க முடிந்தது பெரும் இலக்கிய படைப்புகளை நகல் எடுத்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்க முடிந்தது மேலும் எக்கு கண்டுபிடிக்கப்பட்டதால் தூரப் பயணங்களுக்குத் தாங்கக்கூடிய கப்பல்களை உருவாக்கி கடலை கடக்கும் திறன் மேம்பட்டது மக்கள் எல்லைகளைக் கடந்து ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருந்தனர் முன்பு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவு மேலும் மிகவும் பெரிய எண்ணிக்கையில் மக்கள் சந்தித்தனர் ஐரோப்பாவில் குறிப்பாக இது இலக்கியப் படைப்புகளை மொழிபெயர்க்க வேண்டிய அவசியத்தை உண்டாக்கியது எனவே ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி தனது படைப்பை உருவாக்கினாலும அல்லது ஜெர்மன் கலைஞர் தனது படைப்பை வெளிக்கொணர்ந்தார் என்றாலும் அந்த படைப்புகளை மக்கள் விரைவாக மொழிபெயர்த்தனர் அதிவிரைவில் அந்த யோசனைகள் இங்கிலாந்தில் பரவுவதைக் காணமுடிந்தது எனவே மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குப் பயணிக்க ஆரம்பித்ததும் அதுவும் அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்தது அதைத்தொடர்ந்து மொழிபெயர்ப்புத் துறை முழுமையாக முன்னே வந்தது இதுவும் யோசனைகள் அனைத்து இடங்களிலும் பரவுவதற்கு உதவி செய்தது எனவே நாம் தொழிற்புரட்சி காலத்தை அறிவுசார் சொத்துரிமைகள் உருவான காலப் புள்ளி என்று சொல்வதற்கான காரணம் இதுதான் உண்மையில் அவற்றின் உருவாக்கம் யோசனையுடன் பிணைக்கப் பட்டிருந்தது யோசனைகளின் பரவலுடன் பிணைக்கப் பட்டிருந்தது